வணக்கம் நண்பர்களே இந்த பாடநெறியின் இரண்டாவது தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இங்கு வெப்ப இயக்கவியல் பண்புகளின் தொடர்புகளை பற்றி விவாதிக்கப் போகிறோம் சென்ற வாரத்தில் நாம் வெப்ப இயக்கவியலின் அடிப்படைகளை நான்கு முறைகளில் மறுபார்வை செய்து கொண்டோம் அங்கு அடிப்படையான வெப்ப இயக்கவியல் அமைப்பிலிருந்து துவங்கி சிதறம் மற்றும் கிடைப்பாற்றல் ஆகியவற்றின் கருத்துக்கள் வரை விவாதித்தோம் அங்கு ஒரு அமைப்பின் முறையான வெப்ப இயக்கவியல் பகுப்பாய்வு செய்வதற்கு நீங்கள் வெப்ப இயக்கவியலின் முதல் மற்றும் இரண்டாவது விதியை உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொண்டீர்கள் ஏனென்றால் முதலாவது விதி ஆற்றல் சமன்பாட்டை அதாவது அமைப்பின் தேக்கப்பட்ட ஆற்றலுடன் அமைப்பு மற்றும் சூழலுக்கு இடையே நடக்கும் ஆற்றல் வினைகளை சேர்த்து ஒரு சமன்பாட்டை தருகிறது ஆனால் முதலாவது விதி ஒரு நிகழ்வின் திசையை குறிப்பதில்லை எனவே முதலாவது விதியின் மீது முழுமையாக சார்ந்து கொண்டிருந்தால் அது இரண்டாவது தொடர் இயக்க இயந்திரங்கள் போன்ற சூழல்களில் கொண்டுவந்து விட்டுவிடும் எனவே நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வின் திசையையும் நடைமுறை அளவில் தெரிந்துகொள்ள வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதியை பயன்படுத்திக்கொள்ளவேண்டும் மேலும் ஒரு வெப்ப இயந்திரம் அல்லது திருப்பப்பட்ட வெப்ப இயந்திரத்தின் அதிகப்பட்ச செயல்திறன் வரம்பை புரிந்து கொள்ளவும் வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதியின் தத்துவம் மற்றும் கிடைப்பாற்றல் போன்ற கருத்துக்கள் அவசியமானதாக இருக்கின்றன இவற்றின் மூலமாக நம்மால் செயல்திறனை புரிந்து கொள்ளவும் ஏதேனும் ஒரு இயந்திரத்தின் செயல்திறனை சாத்தியப்படக் கூடிய அதிகபட்ச செயல் திறனுடன் ஒப்பிட்டு கொள்ளவும் முடிகிறது இவ்வகையில் வெப்ப இயக்கவியல் பகுப்பாய்வை செய்யும்போது கிடைப்பாற்றல் கருத்து அல்லது கிடைப்பாற்றல் சமன்பாடு ஆகியவற்றை போன்று பல பண்புகளை பார்த்தோம் இந்த குறிப்பிட்ட தொகுப்பில் நாம் வெப்ப இயக்கவியல் பாடநெறிகள் அடிக்கடி உபயோகிக்கும் மிக முக்கியமான பண்புகளை அடையாளம் கண்டு அவற்றின் மிக முக்கியமான பண்புகளை குறித்து விவாதிக்கப் போகிறோம் கடந்து விரிவுரையில் அதாவது முந்தைய வாரத்தில் முதலாவது தொகுதியின் நான்காவது விரிவுரையில் வெப்ப இயக்கவியலின் சமன்படுத்தல் சமன்பாடுகளை குறித்து குறிப்பிட்டுவிட்டு நான் நிறைவு செய்துவிட்டேன் அங்கு வெப்ப இயக்கவியலின் முதல் விதியை பயன்படுத்த நாம் ஆற்றல் காப்பு கொள்கையை உபயோகிக்க வேண்டும் மேலும் இரண்டாவது விதியின் பகுப்பாய்வை மேற்கொள்ள சிதற சமன்பாடு அல்லது கிடைப்பாற்றல் சமன்பாடு ஆகியவற்றை எழுதிக்கொள்ளலாம் என்று கற்றுக் கொண்டோம் இதில் நான் அதிகமான நேரத்தை செலவிட வில்லை ஏனென்றால் அதைப்பற்றி ஓரிரண்டு நிமிடங்கள் தற்சமயத்தில் நான் செலவிட வேண்டும் என்று நினைத்தேன் இதைப்பற்றி மிக வேகமாக நாம் பார்க்கலாம் இந்தக் குறிப்பில் இருந்து துவங்கி கொள்ளலாம் எந்த ஒரு பொதுவான வெப்ப இயக்கவியல் அமைப்புக்கும் முதல் விதி பகுப்பாய்வு செய்ய வேண்டுமென்றால் ஆற்றல் சமன்பாடு செய்து கொள்ள வேண்டும் ஒரு எண்ணற் சிறிய நிகழ்வுக்கான ஆற்றல் காப்பு விதி அந்த அமைப்பின் ஆற்றல் மாற்ற வீதத்தை கொண்டு இவ்வாறாக எழுதப்படலாம் இங்கு δQ என்பது அமைப்புக்கு கொடுக்கப்படும் வெப்ப ஆற்றல் உள்ளீடு δW என்பது அமைப்பின் வேலை செயல் வேகம் δmθ என்பது நிறையுடன் செலுத்தப்பட்ட ஆற்றல் அளவு குறிப்பாக திறந்த அமைப்புகளில் அமைப்பில் பல்வேறுவிதமான நிறை வெப்பம் மற்றும் வேலை இடைவினைகள் இருக்கலாம் வேலை இடைவினைகளை அடிக்கடி நாம் இரு வசதியான பகுதிகளாக எடுத்துக் கொள்கிறோம் முதலாவதாக எல்லை நகர்வு வேலை மற்றும் இரண்டாவதாக மின்னாற்றல் அல்லது இயக்க அல்லது நிலை ஆற்றல்கள் என்று நகர்வு எல்லை வேலையை தவிர இருக்கும் அனைத்து வேலைகளையும் வகைப்படுத்திக் கொள்ளலாம்

ஒரு எண்ணற்சிறிய நிகழ்வில் இருக்கும் நகர்வு எல்லை வேலை PdV என்று நமக்கு தெரியும் எனவே வேலை இடைவினையை இவ்வாறு குறித்துக் கொள்ளலாம் இவ்வாறு எடுத்து கொண்டீர்கள் என்றால் இந்த சமன்பாட்டை அனைத்து விதமான வெப்ப இடைவினைகளின் கூடுதலை கொண்டு எழுதிக் கொள்ளலாம் இங்கு Qj நாம் பேசிக் கொண்டிருக்கும் வெப்ப ஆற்றல் இடைவினையை குறிக்கிறது PdV என்பது இந்த நிகழ்வுடன் தொடர்புடைய எல்லை நகர்வு வேலை ΣδWother என்பது மற்ற எல்லா வெப்ப இடைவினைகளின் கூட்டுத்தொகை δmθ என்பது அனைத்து விதமான நிறை இடைவினைகள் இங்கு நிறை பரிமாற்றம் நடக்கும் திசை அமைப்புக்குள் நடப்பதாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது நிறை அமைப்பை விட்டு வெளியே பாய்வதாக எடுத்துக்கொண்டால் இங்கு எதிரிடை குறியீட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் dE என்ற இந்த பதத்துக்கு ஒரு சமன்பாட்டை எழுதிக் கொள்வோம் ஒரு அமைப்பின் ஆற்றல் மாற்ற வீதம் என்பது இயக்க ஆற்றல் நிலை ஆற்றல் மற்றும் தேக்க ஆற்றல் ஆகிய மூன்று பகுதிகளின் சேர்மம் என்று நமக்கு தெரியும் இதில் இயக்க மற்றும் நிலை ஆற்றல்கள் காணத்தகும் ஆற்றல் பகுதிகளை வெளிப்படுத்துகின்றன மேலும் தேக்க ஆற்றல் காணத்தகா ஆற்றல் பகுதியை வெளிப்படுத்துகிறது நாம் நடைமுறையில் எளிமையாக உபயோகிக்க தக்க ஒரு நிலையான வெப்ப இயக்கவியல் அமைப்பை எடுத்துக் கொண்டதால் இயக்க மற்றும் நிலை ஆற்றல்களில் உள்ள மாற்றம் 0 என்று எடுத்துக் கொள்ளப்படலாம் பெருவாரியான இடங்களில் தேக்க ஆற்றல் மாற்றம் இயக்க மற்றும் நிலை ஆற்றல்களைவிட பன்மடங்கு அதிகமாக இருப்பதால் அவற்றை புறக்கணித்து விடலாம் அத்தகைய சந்தர்ப்பங்களில் இந்த சமன்பாடு தேக்க ஆற்றல் பகுதி ஆன dUஐ மட்டுமே கொண்டு எழுதிக் கொள்ள படலாம் ΣδQjஎன்பது Q என்ற வெப்ப பரிமாற்ற திசையில் நடக்கும் அனைத்து வெப்ப பரிமாற்றங்களில் கூட்டுத்தொகை PdV என்பது எல்லை நகர்வு வேலை ΣδWother என்பது சில சிறப்பு நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து வகையான வெப்ப தொடர்புகளின் கூட்டுத்தொகை δmjθj என்பது அனைத்து விதமான நிறை இடைவினைகளின் கூடுதல் இது ஒரு பொதுவான சமன்பாடு இந்த சமன்பாட்டில் பலவிதமான எளிமை படுத்தல்கள் இருக்கலாம் உதாரணமாக ஒரு மூடிய அமைப்பைப் பற்றி பேசினோம் என்றால் இந்த δmjθj பகுதி அதில் இருக்காது ஒரு வெப்பப் பரிமாற்றம் எல்லா அமைப்பை பற்றி பேசினால் அதில் இந்தப் ΣδQj பகுதி இருக்காது மேலும் ஒரு எளிமையான அழுத்தக் கூடிய அமைப்பை பற்றி பேசினால் அது நகர்வு எல்லை வேலையின் மூலமாக மட்டுமே வேலையை உருவாக்க முடியும் எனவே இந்த δWother பகுதி அதில் இருக்காது ஆனால் நிச்சயமாக நான் இந்த மூன்றையும் எடுத்து விட்டேன் என்பதால் இந்த மூன்று பகுதிகளும் சென்றுவிட்டது என்று பொருள்படாது அவை இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் உதாரணமாக சில சூழல்களில் நகர்வு எல்லை வேலை இல்லை என்றால் இந்த PdV பகுதியும் சென்றுவிடும் எனவே இந்த சமன்பாட்டின் வலது பக்கத்தில் 4 பகுதிகள் இருந்தாலும் செயல்முறை நேரங்களில் அவை நான்கும் இருக்கவேண்டும் என்பதில்லை நாம் எதைப் பற்றி பேச வேண்டும் என்று தேர்வு செய்து கொள்ள வேண்டும் ஆனால் இடது பக்கத்தில் உள்ள dU என்ற பகுதி ஒரு நிலைப்படுத்தப்பட்ட அமைப்பில் எப்பொழுதும் இருக்கும் இப்பொழுது நாம் சிதறம் மற்றும் கிடைப்பாற்றலை பொருத்து உள்ள இரண்டாம் விதி பகுப்பாய்வை பற்றி பார்ப்போம் இரண்டாம் விதி பகுப்பாய்வை சிதற உற்பத்தி கருத்தின் மூலமாகவோ அல்லது கிடைப்பாற்றல் சமன்பாட்டின் மூலமாகவோ செய்யலாம் சிதற சமன்பாட்டின் மூலமாக இந்த பகுப்பாய்வு செய்தால் அது சென்ற விரிவுரையில் நாம் எழுதிக் கொண்டது போல இருக்கும் ஒரு அமைப்பின் மொத்த சிதற மாற்றமானது dS என்று அமைப்பின் உள் வரும் சிதறத்தை பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம் இதனை இவ்வாறு குறிக்கலாம் இங்கு ΣdSin என்பது அமைப்புக்குள் வரும் அனைத்து சிதற மூலங்களின் கூட்டல் தொகை ΣdSout வீட்டிலிருந்து வெளியே செல்லும் அனைத்து சிதற மூலங்களின் கூட்டல் δSgen என்பது உருவாக்கப்பட்ட சிதறம் இங்கே சிதற உருவாக்கத்தின் முன் 'δ' என்ற குறியீட்டை எடுத்துக் கொண்டுள்ளோம் ஏனென்றால் அது நிகழ்வைப் பொறுத்து அமைந்துள்ளது ஒரு திருப்ப தக்க நிகழ்வை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கு சிதற உருவாக்கம் இருக்காது இந்த சமன்பாட்டை அனைத்து விதமான சிதற உள்நுழைவு மற்றும் வெளி நுழைவு ஆகியவற்றை மொத்தமாக எடுத்துக்கொண்டு கீழ்காணுமாறு எழுதிக் கொள்ளலாம் இங்கு δQjTj என்பது வெப்ப பரிமாற்றத்துடன் உள்வரும் சிதறம் இங்கு பலவிதமான வெப்ப பரிமாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு வேலை பரிமாற்றத்துடன் தொடர்புடைய சிதற பரிமாற்றம் இருக்காது அது நகர்வு எல்லையை வேலை அல்லது எவ்வகையான வேலையாக இருந்தாலும் அத்துடன் தொடர்புடைய சிதற பரிமாற்றம் இருக்காது ஆனால் நிறைவுடன் தொடர்புடைய சிதற பரிமாற்றம் இருக்கும் δmjsj என்பது அந்த நிறைவுடன் தொடர்புடைய தன் சிதற மாற்றம் δsgen என்பது சிதற உற்பத்தி பகுதி இதைப்போல கிடைப்பாற்றல் சமன்பாட்டை பற்றி பேசுவோம் என்றால் இந்த சமன்பாட்டின் மூலம் அமைப்பின் கிடைப்பாற்றல் மாற்றமானது வெப்பத்துடன் உள்வரும் கிடைப்பாற்றல் அளவு ஆகும் இங்கு Tj என்பது δQ என்ற வெப்பம் உட்செலுத்தப்படும் வெப்பநிலை ஆகும் Wother என்பது மற்ற விதமான வேலை இடைவினைகள் Σδmjψj என்பது சாத்தியப்படக் கூடிய அனைத்து விதமான நிறை இடைவினைகள் Xdes என்பது அழிக்கப்படும் கிடைப்பாற்றல் இது நிகழ்வை பொறுத்து அமைந்துள்ளது இந்த ψன் சமன்பாடு என்ன அல்லது நமது அமைப்பின் கிடைப்பார்கள் மாற்றமான X பற்றி யோசித்துக் கொள்ளுங்கள் இவற்றை நாம் எவ்வாறு தொடர்பு படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்றால் ஆம் ஏற்கனவே தொடர்பு படுத்திக் கொண்ட நிலை அமைப்பின் கிடைப்பாற்றல் மாற்றத்தில் இருந்து dX என்பதை இவ்வாறாக குறித்துக் கொள்ளலாம் என்று நமக்கு தெரியும் ஒரு மூடிய அமைப்புக்கு dX dU PdV − TdS மேலும் ஒரு திறந்த அமைப்புக்கு dX dH − TdS இந்த சமன்பாடுகளை பாருங்கள் இந்த அனைத்து சமன்பாடுகளிலும் ஒரு குறிப்பிட்ட போக்கை காண இயலும் இந்த சமன்பாட்டின் வலது பக்கத்தில் இருக்கும் பகுதிகள் நாம் பேசிக்கொண்டிருக்கும் இடைவினைகளைப் பொறுத்து அமைந்துள்ளன இந்த இடைவினைகள் வெப்பம் அல்லது வேலை அல்லது நிறை இடைவினைகள் ஆக இருக்கலாம் இவற்றை அமைப்பின் சூழலுடன் ஒப்பிட்டு நடக்கும் பரிமாற்றங்களை கருத்தில் கொண்டு கணக்கிட்டுக் கொள்ளலாம் சிதற உற்பத்தி அல்லது கிடைப்பாற்றல் இழப்பு ஆகியவற்றை நிகழ்வின் இயல்பை கொண்டு கணக்கிட்டுக் கொள்ள இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை எனவே ஒன்றை கணக்கிட்டால் மற்றொன்று தெரிந்துவிடும் ஆனால் இடது பக்கத்தில் இருக்கும் பகுதிகள் உண்மையான பண்புகளைக் குறிக்கின்றன இவை அக ஆற்றல் மாற்றம் சிதற மாற்றம் ஆகியவற்றை போன்றவை கிடைப்பாற்றலைப் பற்றி பேசும்போது அக வெப்ப மாற்றத்தை போன்ற துறைச் சொற்கள் உள்ளன எனவே இங்கு இருக்கும் சமன்பாட்டை கடைசியில் அக வெப்பம் அக ஆற்றல் அல்லது சிதறம் ஆகிய அளவு சாரா பண்புகளைக் கொண்டு வெளிப்படுத்த முயல்கிறோம் ஆனால் அங்குதான் பிரச்சினையே இருக்கிறது இங்கே நான் கொடுத்திருக்கும் மூன்று பண்புகளில் ஒன்றையும் நேரடியாக அளவிட முடியாது ஒரு நடைமுறை சூழலை பற்றி யோசித்துக் கொள்ளுங்கள் அமைப்பின் உண்மையான இயல் நிலையை நீங்கள் அறிய வேண்டுமானால் உங்களால் அழுத்தம் வெப்பநிலை கன அளவு நிறை தன் கன அளவு அல்லது அடர்த்தி போன்ற பண்புகளை எளிமையாக கணக்கிட்டுக் கொள்ளலாம் இவை மட்டுமே எளிமையாக அளவிட இயலும் பண்புகள் ஆனால் வெப்ப இயக்கவியலின் அடிப்படை காப்பு விதிகள் இந்த பண்புகளை பொருத்து இல்லை மாறாக அக ஆற்றல் மாற்றம் அக வெப்ப மாற்றம் மற்றும் சிதற மாற்றம் ஆகிய பண்புகளின் வாயிலாக உள்ளன இவற்றில் ஒன்றையும் நேரடியாக அளவிட இயலாது இந்த இடத்தில்தான் நாம் பண்புகளுக்கு இடையில் உள்ள தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதால் இந்த பண்புகளை அளவிட இயலும் பண்புகளுடன் தொடர்பு படுத்திக் கொள்ள முடியும் பொதுவாக வெப்ப இயக்கவியலில் பண்புகளை இருவகையாக வகுத்துக் கொள்ளலாம் நிச்சயமாக முதல் வகை வகைப்படுத்தல் அளவுசார் மற்றும் அளவுசார் பண்புகள் என்று வகைப்படுத்துதல் ஆகும் ஆனால் இங்கு செயல்முறை சார்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் வெப்பநிலை அழுத்தம் தன் கன அளவு ஆகியவை நேரடியாக அளவிட மூடியும் பண்புகள் ஆனால் அக ஆற்றல் வெப்பம் போன்றவை நேரடியாக அளவிட முடியாதவை இந்த பகுதியின் குறிக்கோள் என்னவென்றால் இந்த இரண்டாவது குழுவில் இருக்கும் பண்புகளை முதல் குழுவில் இருக்கும் பண்புகளைக் கொண்டு தொடர்புபடுத்திக் கொள்வது ஆகும் இன்னும் சொல்லப் போனால் கணித தொடர்புகளை கொண்டு அக ஆற்றல் அக வெப்பம் சிதறம் போன்ற பண்புகளை வெப்பநிலை அழுத்தம் தன் கன அளவு போன்ற அளவிட இயலும் பண்புகளை கொண்டு தொடர்புபடுத்தி முன் சொன்ன பண்புகளை கணக்கிட்டுக் கொள்வது ஆகும் இங்கு குறிப்பிடத்தக்க இரண்டாவது விஷயம் உண்மையில் சொல்லப்போனால் U அல்லது S ஆகியவற்றின் தனித்த அளவீடுகளை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை மாறாக இந்த அக ஆற்றல் மாற்றம் அல்லது அக வெப்ப மாற்றம் அல்லது சிதற மாற்றம் ஆகியவற்றை நாம் கண்டுபிடிக்க முயல்கிறோம் எனவே நாம் உருவாக்க முயலும் தொடர்புகள் இந்த பண்புகளில் உண்மையான அளவுகளை கணக்கிடுவதற்கான தொடர்புகள் அல்ல மாறாக இவற்றில் உள்ள மாற்றத்தை கணக்கிடுவதற்கான தொடர்புகள் ஆகும் அதாவது அக ஆற்றல் மாற்றம் அல்லது அக வெப்ப மாற்றம் அல்லது சிதற மாற்றம் ஆகியவற்றை போன்ற பண்புகளுக்கு தொடர்புகளை இந்தப்பகுதியில் உருவாக்க முயல்கிறோம் இவற்றுக்கான கொணர்வுகளுக்கு நாம் செல்லும் முன்னர் வெப்ப இயக்கவியல் பண்புகளுக்கு நான் செல்ல விரும்புகிறேன் பண்புகளின் வரையறையில் இருந்து அவை ஒரு அமைப்பின் அழகு படுத்த இயலும் குணம் என்று நமக்கு தெரியும் இதில் என்ன விவாதிக்க இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு பண்பின் வரையறை தெரியும் அவற்றில் வகைபாடுகள் தெரியும் மேலும் சில வகையான பண்புகள் மற்றும் அவற்றை எவ்வாறு தொடர்பு படுத்துவது என்பது பற்றியும் உங்களுக்கு தெரியும் நாம் வெப்ப இயக்கவியல் கோணத்திலிருந்து இவற்றைப் பற்றி பேசவில்லை ஆனால் கணக்கீட்டு கோணத்திலிருந்து வெப்ப இயக்கவியல் பண்பை பார்க்க முயல்கிறோம் z என்ற அளவுரு x மற்றும் y ஆகிய இரு அளவுருகளின் சார்பாக இருக்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் z fx y இங்கு x மற்றும் y இரண்டு அளவு சாரா தன்னிச்சையான பண்புகளை குறிக்கிறது நாம் முதல் விரிவுரையில் பார்த்த ஒப்புக் கொள்கையை நினைவில் கொள்க நிலை ஒப்பு விதியில் ஒரு எளிய அழுத்த இயலும் அமைப்பின் நிலை இரண்டு தன்னிச்சையான அளவு சாரா பண்புகளை கொண்டு வரையறை செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறது அதாவது நாம் இரு தன்னிச்சையான அளவு சாரா பண்புகளை குறித்துக் கொண்டோம் என்றால் அந்த குறிப்பிட்ட நிலையில் இருக்கும் மற்ற அனைத்து பண்புகளையும் நம்மால் கணக்கிட முடியும் இந்த தொகுதியில் அவற்றில் சில பண்பு தொடர்புகளை நாம் கணக்கீடு செய்து கொள்ள முயல்கிறோம் இங்கு x மற்றும் y இரண்டு தன்னிச்சையான அளவு சாரா பண்புகளை குறிக்கிறது நாம் z என்பது அமைப்பின் பண்பா இல்லையா என்பதை புரிந்துகொள்ள முயல்கிறோம் எனவே இரு பக்கங்களிலும் இவற்றை வகை ஈடு செய்து கொண்டோம் என்றால் z என்பதை இவ்வாறாக நம்மால் எழுதிக் கொள்ள முடியும் இது ஒரு எளிமையான பகுதி வகையீட்டு வடிவம் இதனை நாம் இவ்வாறாக எழுதிக் கொள்ளலாம் Mdx Ndy இங்கு M என்பது முதல் பகுதி வகையீடு அதாவது மேலும் N இரண்டு பகுதி வகையீடு அதாவது இப்போது z என்பது ஒரு பண்பாக இருந்தால் M மற்றும் N ஆகிய இரண்டுக்கும் இடையே உள்ள கணக்கியல் தொடர்பு என்னவாக இருக்க வேண்டும் z என்பது ஒரு பண்பாக இருந்தால் வழக்கமான கணித கொள்கைகளின்படி z என்பது x மற்றும் y ஆகியவற்றின் நேர் சார்பாக இருக்க வேண்டும் அதாவது ஏனென்றால் அப்படி இருந்தால் தான் z என்பது x மற்றும் y ஆகியவற்றின் நேர் சார்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மேற்காணும் நிபந்தனை நிறைவாக வேண்டும் இப்படித்தான் நம்மால் இந்த தெரியாத அளவுரு பண்பா இல்லையா என்று அறிந்து கொள்ள முடியும் x மற்றும் y ஆகிய இரண்டு தன்னிச்சையான அளவு சாரா பண்புகளை குறித்துக்கொண்டு z என்பது இவற்றின் சார்பு என்று குறித்துக் கொண்டோம் என்றால் இதே தத்துவத்தின் மூலமாக அது பண்பா இல்லையா என்று புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் z ஒரு பண்பாக இருந்தால் நிலை ஒப்புக் கொள்கையின் மூலம் அது இந்த x மற்றும் y தன்னிச்சையான அளவு சாரா பண்புகளாக இருக்கும் போது அவற்றின் நேர் சார்பாக இருக்க வேண்டும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் இந்த முதல் எடுத்துக்காட்டில் இவ்வாறு நாம் எடுத்துக் கொண்டுள்ளோம் dz Pdv vdP இங்கே அழுத்தம் மற்றும் தன் கன அளவு என்ற இரண்டு தன்னிச்சையான அளவு சாரா பண்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இதனை நாம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட சமன்பாடு ஒத்தமைத்து பார்க்கும்போது M ≡ P N ≡ v நாம் அங்கே வைத்திருந்த வடிவத்தை மனதில் கொள்ளுங்கள் நம்மிடம் இருந்தது Mdx Ndy அந்த வடிவத்துடன் ஒத்தமைத்து பார்க்க முயல்கிறோம் இங்கே M மற்றும் N என்று நமக்கு இருக்கிறது எனவே x ≡ v y ≡ P இப்படி இருக்கும்போது இப்போது N மற்றும் x ஆகியவற்றுக்கான தொடர்புகளை எழுதிக் கொள்ளலாம் இவை ஒவ்வொன்றும் சமமாக இருக்கின்றன எனவே z அமைப்பின் பண்பு என்று சொல்லலாம் இரண்டாவது எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்வோம் இங்கு dz P2dv v2dP இவற்றை ஒத்தமைத்துக்கொண்டால் M ≡ P2 N ≡ − v2 x ≡ v y ≡ P எனவே மேலும் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கவில்லை எனவே z ஒரு பண்பு அல்ல ஏனென்றால் அது P மற்றும் v ன் ஒரு சரியான சார்பாக இல்லை மேலும் அது நிலை ஒப்புக் கொள்கையை நிறைவு செய்வதில்லை இங்கே மூன்றாவது எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே வகையீட்டு முறையில் கொடுக்கப்படவில்லை மாறாக z P மற்றும் v ன் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இதனை முதலாவதாக வகையீட்டு வடிவத்துக்கு இவ்வாறாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இதனை இவ்வாறாக எழுதிக் கொள்ளலாம் இருபுறங்களிலும் வகையீடு செய்துகொள்ளும்போது இதனை தர வடிவத்துடன் ஒப்பிட்டு கொள்ளும்போது x ≡ P y ≡ v நீங்கள் கணக்கிட்டு கொண்டீர்கள் என்றால் இது என்னவாக இருக்கும் இங்கு இருக்கும் 'y' தான் இங்கே இருக்கிற'v' ஆகும் எனவே அது 1R ஆகிவிடும் அதேபோல இங்கு இருக்கும் x தான் அங்கே இருக்கும் P ஆகும் N ஐ P ஐ கொண்டு வகையிட்டு கொள்ளலாம் அப்படிச் செய்யும்போது உங்களுக்கு மறுபடியும் 1R கிடைக்கும் இந்த இரண்டு பகுதிகளும் சமமாக இருப்பது z என்பது ஒரு பண்பு என்று குறிக்கிறது இவ்வாறாக நம்மால் எந்த ஒரு அளவீட்டையும் z ஐ x மற்றும் y ஐ கொண்டு எளிமையாக அது பண்பா இல்லையா என்று அடையாளம் கண்டு கொள்ளலாம் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டை இன்றைய தினத்திற்கு நாம் உபயோகிக்க போகிறோம் அடுத்ததாக நான் உங்களை வெப்ப இயக்கவியல் நிலை திறன் என்ற கருத்துக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன் இங்கு நான் நான்கு குறியீடுகளை உபயோகித்து உள்ளேன் அவற்றுள் 2 உங்களுக்கு தெரியும் அவை U மற்றும் H ஆனால் இந்த F மற்றும் G உங்களுக்கு தெரியாது அவை வெப்ப இயக்கவியல் நிலை திறன் என்று அழைக்கப்படுகின்றன ஏனென்றால் அவை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் உள்ள அமைப்பின் ஆற்றல் நிலையை குறிக்கின்றன இங்கே U என்பது அக ஆற்றல் என்று நமக்கு தெரியும் மேலும் அது அமைப்பின் மூலக்கூறுகளில் உள்ள வேலையை பொறுத்தது என்றும் நமக்கு தெரியும் அதாவது U என்பது ஒரு மூலக்கூறு அமைப்புகள் அல்லது மூலக்கூறு வேலைகளை கொண்டு அந்த அமைப்பை உருவாக்க உதவும் ஆற்றலைக் குறிக்கிறது அப்படி என்றால் அக வெப்பம் என்பது என்ன அக வெப்பத்தை கண்டு கொள்ள U உடன் இந்த PV ஐ சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நமக்குத் தெரியும் இவற்றை ஒரு அளவு சாரா வகையில் எழுதிக் கொண்டால் h u Pv இங்கு v என்பது தன்கொள்ளளவு இந்த அக ஆற்றலுடன் பாய்தல் வேலையையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த பாய்வு வேலை ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் சற்று இடத்தை உருவாக்க தேவைப்படும் வேலையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த அக வெப்பம் என்பது அமைப்பை உருவாக்க தேவைப்படும் ஆற்றல் மற்றும் அதற்கு உண்டான இடத்தை உருவாக்க தேவைப்படும் ஆற்றல் ஆகியவற்றை கூட்டுவதன் மூலமாக கிடைக்கும் அளவு ஆகும் இந்த F என்பது என்ன அது ஹெல்ம்ஹால்ட்ஸ் விடுபடும் ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது இதனை இவ்வாறாக குறிப்பிடலாம் F U −TS இந்த குறியீடுகளை பின் பற்றிக் கொள்ளுங்கள் இந்த அக ஆற்றலில் இருந்து TS என்ற அளவை கழித்து கொண்டோம் என்றால் ஹெல்ம்ஹால்ட்ஸ் விடுபடும் ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது இதனை அளவு சாரா அமைப்பில் எழுதிக் கொண்டால் f u − Ts சில பாடப்புத்தகங்களில் 'a' என்ற குறியீடு உபயோகிக்கப்படுகிறது இந்த பாடத்திட்டத்தில் நாம் உபயோகிக்கும் பாட புத்தகமான செஞ்சல் மட்டும் போல்சின் புத்தகத்திலும் இதே 'a' என்ற குறியீடு உபயோகிக்கப் பட்டுள்ளது ஹெல்ம்ஹால்ட்ஸ் விடுபடும் ஆற்றல் என்பது அமைப்பை உருவாக்க தேவைப்படும் ஆற்றல் அளவான அகஆற்றலில் இருந்து TS இந்த பகுதியை கழித்துக்கொண்டால் கிடைக்கும் அளவு ஆகும் இந்த TS பகுதி வெப்பப்படுத்தல் மூலமாக அமைப்பின் சூழலில் இருந்து கிடைக்கும் ஆற்றல் அளவு ஆகும் அதாவது அமைப்பை உருவாக்கிய பின்னர் சூழலுடன் அது வெப்பச் சமநிலையில் இல்லாததால் சூழலிலிருந்து அமைப்புக்கு சிறிதளவு வெப்பம் செல்லலாம் இவ்வாறு செல்வது சமநிலையை மீண்டும் பெற முயற்சிக்கிறது இங்கு s என்பது அமைப்பின் சிதறத்தை குறிக்கிறது எனவே ஹெல்ம்ஹால்ட்ஸ் விடுபடும் ஆற்றலானது U − TS இதனை அமைப்பை உருவாக்க தேவைப்படும் ஆற்றலில் இருந்து சூழலில் இருந்து கிடைக்கும் ஆற்றலை எடுத்துக் கொள்வதன் மூலமாக கிடைக்கும் ஆற்றலான G என்று எடுத்துக் கொள்ளலாம் இந்த Gஐ எவ்வாறு கணக்கிட்டுக் கொள்ளலாம் H ல் இருந்து TS ஐ கழித்துக் கொள்ள வேண்டும் எனவே அளவுசாரா வகையில் இந்த G ஆனது g h − Ts அதாவது u pv − Ts i e கிப்ஸ் விடுபடும் ஆற்றல் கிப்ஸ் விடுபடும் ஆற்றலுக்கான சமன்பாடு ஆனது G U - TS PV இங்கு U அமைப்பை உருவாக்க தேவைப்படும் ஆற்றல் அளவு ஆகும் PV அமைப்புக்கான இடத்தை உருவாக்க தேவைப்படும் ஆற்றல் அளவு ஆகும் TS சூழலிலிருந்து அமைப்புக்கு கிடைக்கும் ஆற்றல் அளவு ஆகும் இந்த நான்கினையும் சேர்த்து நாம் அமைப்பின் நிலை திறன் என்று அழைக்கிறோம் இவற்றை நான் சுருக்கி கூறினேன் என்றால் h u Pv f u − Ts g h − Ts u Pv − Ts இந்த நான்கினையும் அமைப்பின் நிலை திறன் என்று அழைக்கிறோம் இந்தப் பகுப்பாய்வுவில் நம்மை U மற்றும் H ஆகியவற்றை உபயோகிக்குமாறு வரம்பு படுத்திக் கொள்கிறோம் ஆனால் வேதியல் வெப்ப இயக்கவியல் போன்ற சில சந்தர்ப்பங்களில் இந்த ஹெல்ம்ஹால்ட்ஸ் விடுபடும் ஆற்றல் மற்றும் கிப்ஸ் விடுபடும் ஆற்றல் காட்சிக்கு வரும் ஏனென்றால் அமைப்பு சூழலிலிருந்து எடுத்துக் கொள்ளும் ஆற்றல் அளவு இந்த இடங்களில் முக்கியமானதாக இருக்கிறது இப்பொழுது நாம் மேக்ஸ்வெல் தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ள முயல்கிறோம் மேக்ஸ்வெல் தொடர்புகள் ஒரு எளிய அடுத்தகட்ட அமைப்பின் அழுத்தம் வெப்பநிலை தன் கொள்ளளவு சிதறம் ஆகியவற்றின் பகுதி வகையீடுகளை ஒன்று தொடர்புபடுத்தி கொள்ளும் சமன்பாட்டு குழுக்கள் ஆகும் இந்த நான்கு பண்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அழுத்தம் வெப்பநிலை தன் கொள்ளளவு மற்றும் சிதறம் இந்த நான்கு பண்புகளில் முதல் மூன்று அதாவது அழுத்தம் வெப்பநிலை தன் கொள்ளளவு ஆகியவை நான் ஏற்கனவே சொன்னது போல மிக எளிமையாக அளவிட்டுக் கொள்ள முடிபவை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் எளிய கருவிகளைக் கொண்டு இந்த மூன்றையும் நாம் அளவிட்டுக் கொள்ளலாம் ஆனால் சிதறத்தை எளிமையாக அளவிட்டு கொள்ள முடியாது ஏனென்றால் அது ஒரு கொள்கையியலான வரைமுறை எனவே இந்த மாக்ஸ்வல் தொடர்புகளின் மூலம் மற்ற மூன்று பண்புகளை அளவிட்டு அவற்றை பகுதி வகையீடுகள் ஆக்கி சிதற மாற்றத்தை கணக்கிட்டுக் கொள்ள முடியும் மாக்ஸ்வல் தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ள நான்கு சமன்பாடுகள் உள்ளன முந்தைய ஸ்லைடில் நான் சொன்ன நான்கு வெப்ப இயக்கவியல் நிலை திறன்களையும் உபயோகித்துக் கொள்ள வேண்டும் முதலாவது வெப்ப இயக்கவியல் நிலை திறன் என்ன அது U ஆகும் உங்களை இப்பொழுது மூன்றாவது விரிவுரைக்கு எடுத்து செல்ல விரும்புகிறேன் அங்கே நாம் இரண்டு TdSK தொடர்புகளை உருவாக்கிக் கொண்டோம் அந்த TdS தொடர்புகள் அல்லது கிப்ஸ் தொடர்புகளை நினைவில் வைத்து இருக்கிறீர்களா முதலாவது சமன்பாட்டை நீங்கள் மனதில் வைத்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அது Tds du Pdv அதாவது du Tds − Pdv இவற்றை அளவு சாரா பண்புகளின் மூலமாக எழுதிக் கொண்டோம் என்றால் dU TdS − PdV இது முதலாவது Tds தொடர்பாகும் இரண்டாவது Tds தொடர்பு என்ன அது Tds dh − vdP இந்த h என்ற இரண்டாவது நிலை திறனை பிரித்து எடுத்துக்கொண்டோம் என்றால் dh Tds vdP இதனை அளவு சாரா பண்புகளில் மூலமாக எழுதிக் கொண்டோம் என்றால் dHTdS VdP இவ்வாறாக நம்மிடம் இரண்டு சமன்பாடுகள் இந்த இரண்டு நிலை திறனின் மாற்ற வேகத்தை குறிக்கும் வகையில் உள்ளன ஹெல்ம்ஹால்ட்ஸ் விடுபடும் ஆற்றலின் வரையறையை நான் எடுத்துக் கொள்கிறேன் இதன் வரையறை என்ன a u − Ts அதாவது da du - Tds − sdT a என்ற குறியீட்டுக்கு பதிலாக f என்ற குறியீட்டை பயன்படுத்துவது எனக்கு எளிமையாக இருக்கிறது என்பதால் அதனையே நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் எனவே இந்த 'du − Tds' க்கு பதிலாக df du − Tds − sdT இங்கே நாம் 'du − Tds' க்கு பதிலாக '-Pdv' ஐ உபயோகித்துக்கொள்ளலாம் இதனை அளவு சாரா வகையில் எழுதி கொண்டால் dF−PdV − SdT இப்படியாக இந்த ஹெல்ம்ஹால்ட்ஸ் விடுபடும் ஆற்றலை குறித்துக்கொள்ள ஒரு சமன்பாட்டை உருவாக்கிக் கொண்டோம் அடுத்ததாக நாம் என்ன செய்யப்போகிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த கிப்ஸ் விடுபடும் ஆற்றலுக்கு ஒரு சமன்பாட்டை உருவாக்கிக் கொள்ள போகிறோம் அது g h − Ts dg dh - Tds − sdT இந்த 'dh − Tds' ஐ மாற்றிக் கொள்ளும் போது dg vdP − sdT இதனை அளவு சாரா வகையில் எழுதிக் கொண்டால் அது கிப்ஸ் விடுபடும் ஆற்றலில் உள்ள மாற்றத்தைக் குறிக்கிறது dG VdP − SdT இப்போது நம்மிடம் ஒவ்வொரு வெப்ப இயக்கவியல் நிலை திறன்களையும் குறிக்கும் நான்கு சமன்பாடுகள் உள்ளன நம்மிடம் இருக்கும் நான்கு சமன்பாடுகள் ஆவன du Tds − Pdv dh Tds vdP df − Pdv − sdT dg vdP − sdT இங்கே நான் இவை அனைத்தையும் அதோடு தொடர்புடைய அளவுசார் வகையில் எழுதிக் கொண்டுள்ளேன் முதலாவதாக அக ஆற்றலுக்கான சமன்பாட்டை எடுத்துக் கொள்வோம் du Tds - Pdv இந்த அகஆற்றல் ஒரு பண்பாக இருப்பதால் மேலும் s மற்றும் v ஆகியவை தன்னிச்சையான அளவு சாரா பண்பாக இருப்பதால் நாம் முன்னர் உபயோகித்த தத்துவத்தை மீண்டும் உபயோகித்துக்கொள்ளலாம் இதனை நான் இவ்வாறாக மறுபடியும் எழுதிக் கொள்கிறேன் dz Mdx Ndy இந்த z ஒரு பண்பாக இருக்க வேண்டும் என்றால் தத்துவத்தின் மூலமாக இவ்வாறாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும் இங்கே நமக்கு இருப்பதாவது அக ஆற்றல் என்பது அமைப்பில் ஒரு பண்பு என்று நமக்கு தெரியும் எனவே இந்த தத்துவத்தின் மூலமாக நாம் நேரடியாக கீழ்காணுமாறு எழுதிக் கொள்ளலாம் இது மேக்ஸ்வெல்லின் முதலாவது சமன்பாடு ஆகும் அக வெப்பத்துக்கான இரண்டாவது சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம் dh Tds vdP இரண்டாவது சமன்பாட்டில் இதிலிருந்து நாம் என்ன எழுதிக் கொள்ள முடியும் அக வெப்பம் என்பது ஒரு பண்பு என்று நமக்கு தெரியும் எனவே இதனை இவ்வாறாக நேரடியாக எழுதிக் கொள்ளலாம் மூன்றாவது சமன்பாட்டை பாருங்கள் இதில் இருக்கும் ஹெல்ம்ஹோல்ட் விடுபடும் ஆற்றலின் மாற்ற அளவானது df − Pdv − sdT இங்கே நமக்கு என்ன இருக்கிறது என்றால் இவ்வாறாக நான் எழுதிக் கொள்ளலாம் இந்த எதிரிடை குறியை இரு பக்கங்களிலும் விட்டு விடும் போது இது மேக்ஸ்வெல் மூன்றாவது சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது இதுவரை நாம் மூன்று மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை கற்றுக் கொண்டுள்ளோம் முதலாவது சமன்பாடு அக ஆற்றலுக்கான சமன்பாடு ஆகும் இரண்டாவது சமன்பாடு அக வெப்பத்துக்கான சமன்பாடு ஆகும் மூன்றாவது சமன்பாடு ஹெல்ம்ஹோல்ட்ஸ் விடுபடும் ஆற்றலுக்கான சமன்பாடு ஆகும் கடைசி சமன்பாடு கிப்ஸ் விடுபடும் ஆற்றலுக்கான சமன்பாடு ஆகும் dg vdP − sdT இங்கு இதனை பகுதி வகையீட்டு குறியில் எழுதிக் கொள்ளும் போது இது மேக்ஸ்வெல் இன் நான்காவது சமன்பாடு ஆகும் வெப்பநிலை அழுத்தம் தன் கொள்ளளவு மற்றும் சிதற மாற்றம் ஆகியவற்றில் பகுதி வகையீடுகளைக் கொண்டு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம் இவை அனைத்தையும் மொத்தமாக சேர்த்து எடுத்துக் கொள்கிறேன் இந்த சமன்பாடுகளை ஒரு வேறுவிதமான வகையில் வரிசைப்படுத்தி இருக்கிறேன் இங்கு நமக்கு இருக்கிறது என்னவென்றால் இது பார்ப்பதற்கு கடினமாக இருக்கிறது அல்லவா இவற்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தற்சமயம் இவற்றை எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்று உங்களுக்கு தெரியும் உங்களால் எளிமையாக இவற்றைப் பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் நினைவில் கொள்வதற்கு ஒரு எளிமையான முறை இருக்கிறது இங்கே நான் அனைத்து கிப்ஸ் சமன்பாடுகள் அல்லது கிப்ஸ் டூஹெம் சமன்பாடுகள் என்று அழைக்கப்படும் வெப்ப இயக்கவியல் நிலை திறன்களின் சமன்பாடுகளை எழுதிக் கொள்ளலாம் இங்கே என்னிடம் நான்கு சமன்பாடுகள் உள்ளன இவை ஒன்றுக்கொன்று நேரிடையாக இல்லை ஏனென்றால் கிப்ஸ் சமன்பாடுகள் மற்றும் மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் ஆகியவற்றுக்கு இடையேயான வரிசையை நாம் மாற்றி அமைத்து இருக்கிறோம் நமக்கு எளிமையாக இருப்பதற்காக இந்த சமன்பாடுகளை எழுதிக் கொண்டிருக்கிறோம் இவற்றை மனதில் கொள்வதற்காக மேக்ஸ்வெல்லின் சதுரம் அல்லது வெப்ப இயக்கவியலின் சதுரம் என்று அழைக்கப்படும் ஒரு முறையை எடுத்துக் கொள்வோம் இது எவ்வாறு சதுர வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்துக்கொள்ளுங்கள் இங்கே ஒரு 9 ×9 சதுரங்கள் இருக்கின்றன நடுவில் உள்ள சதுரம் வெறுமையாக இருக்கிறது மற்ற 8 சதுரங்கள் நாம் ஏற்கனவே பேசிக்கொண்ட 8 பகுதிகளால் நிரப்பப்பட்டுள்ளன இங்கே நடுவில் இருப்பது நான்கு நிலை திறன்கள் மேலும் மூலையில் இருப்பது மேக்ஸ்வெல் சமன்பாட்டில் நாம் உபயோகித்த இந்த நான்கு பண்புகள் இங்கு அனைத்தும் அளவுசார் வகையில் எழுதப்பட்டுள்ளன ஆனால் பொதுவாக நாம் அளவு சாரா குறியீட்டை உபயோகிப்போம் நானும் அதையே தான் செய்யப் போகிறேன் இதை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லும் முன்னர் இங்கு இருக்கும் எண்களின் வரிசையை நாம் பார்க்கவேண்டும் மற்றபடி இதனை நினைவில் வைத்திருப்பதில் எந்த உபயோகமும் இல்லை இங்கே குறிக்கப்பட்டிருக்கும் வகையில் சரியாக நீங்கள் குறியீடுகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கே குறிப்பிட்டிருப்பது போல பலவிதமான நினைவுபடுத்துதல் யுக்திகள் இருக்கின்றன அவற்றில் இது ஒரு மாதிரி ஆகும் நல்ல இயற்பியலாளர்கள் மிகவும் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுள்ளனர் என்று ஆங்கிலத்தில் உணர்த்தும் குட் ஃபிசிசிஸ்ட்ஸ் ஹவ் ஸ்டடீட் அண்டர் வெரி ஃபைன் டீச்சர்ஸ் என்ற சொற்றொடரை நினைவில் வைத்துக் கொள்ளலாம் இந்த Gஐ இங்கே நிரப்பிக்கொண்டு மற்ற எழுத்துக்களை கடிகார திசையில் நிரப்பிக் கொள்ளலாம் G P H S U V F மற்றும் T இதனை மறுபடியும் ஒருமுறை சொல்கிறேன் good physicists have studied under very fine teachers இதற்கு இடையில் ஒன்றும் வருவதில்லை இதனை கடிகார திசையில் நிரப்பி கொள்வதன் மூலம் இந்த நினைவுபடுத்துதல் யுத்தியை உபயோகித்துக்கொள்ளலாம் இந்த படத்தை நான் விக்கிபீடியா தளத்திலிருந்து எடுத்து இருக்கிறேன் ஆனால் இதை போல படங்கள் இதைப்போன்ற பல மூலங்களிலிருந்து அல்லது பாடப்புத்தகங்கள் இருந்தது உங்களுக்கு கிடைக்கும் இதனை நாம் எவ்வாறு உபயோகித்துக் கொள்வது முதலாவதாக நாம் கிப்ஸ் சமன்பாட்டை உருவாக்கிக் கொள்ளலாம் அதாவது இதை உபயோகித்து வெப்ப இயக்கவியல் நிலை திறன்களை உருவாக்க முயலலாம் உதாரணமாக இந்த அக ஆற்றல் Uஐ எடுத்துக் கொள்ளலாம் இந்த அகஆற்றலில் உள்ள மாற்றத்துக்கான சமன்பாட்டை எழுதிக்கொள்ள இதற்கு எதிரில் உள்ள 2 மூலைகளை நாம் பார்க்கவேண்டும் அதாவது u என்பதற்கு இருபுறங்களிலும் இரண்டு அளவுருகள் உள்ளன அவற்றை எடுத்துக் கொள்ளக் கூடாது அதற்கு எதிரில் உள்ள இரண்டு மூலைகளை பார்த்துக்கொள்ளுங்கள் அவை இரண்டும் இங்கு காட்டப்பட்டுள்ளன இந்த இரண்டும் சமன்பாட்டின் குணகங்களாக ஆக இருக்கும் இந்த சமன்பாடு இந்த வடிவத்தில் இருக்கும் du - P × d ஏதாவது ஒன்று T × dமற்றொன்று இங்கு - P மற்றும் T எதிர் மூலைகளில் இருக்கும் பண்புகள் ஆகும் எனவே இவை குணகங்களாக அமையும் இந்த இடது கை பக்கத்தில் இருக்கும் பண்புகளான P மற்றும் S போன்றவை பொதுவாக எதிரிடை குறியீட்டுடன் அமையும் இந்த வகையீட்டுக்கு செல்பவை எவை அவை இந்த Uக்கு பக்கத்தில் இருக்கும் பகுதிகள் ஆகும் அதாவது P என்ற குணகத்துடன் இருக்கும் பகுதி வகையீடு அதன் எதிர் குறுக்கில் இருக்கும் பகுதியான v ஆகும் எனவே இங்கே நாம் v என்று எழுதிக் கொள்ளலாம் அதேபோல Tஎன்ற குணகத்துக்கு எதிர் திசையில் இருக்கும் s என்பதையும் இங்கு எழுதிக் கொள்ளலாம் பொதுவாக வகையீட்டு முறையில் எழுதிக் கொள்ளும் போது நாம் எதிரிடை குழியை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை எனவே இந்த சமன்பாடு ஆனது du TdS - Pdv மற்றொரு மாதிரியை எடுத்துக் கொள்ளலாம் உதாரணமாக fஐ எடுத்துக் கொள்ளலாம் இந்த dfக்கான குறியீட்டை எழுதிக் கொள்ள வேண்டுமென்றால் அவற்றின் குணகங்கள் என்னவாக இருக்கும் அதனை சரி பார்க்க எதிர் திசையில் இருக்கும் இரு மூலைகளை நான் பார்க்க வேண்டும் இங்கே இவை இரண்டும் இருக்கின்றன இந்த இரண்டும் குணகங்களாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் எனவே இவ்வாறாக இருக்கும் என்று நீங்கள் பார்க்கலாம் df - S × d ஏதோ ஒன்று - P × d மற்றொன்று இதற்கு உள்ளே என்ன செல்லும் என்று அடையாளம் காண அதாவது Sக்கு எதிர் மூலையில் இருக்கும் பண்பை எடுத்துக் கொள்ள வேண்டும் அது dT ஆகும் அதேபோல Pக்கு எதிர் மூலையில் இருக்கும் பண்பை எடுத்துக் கொள்ளும் போது அது dv என்று இருக்கும் சேர்த்து எழுதிக் கொள்ளும் போது df - SdT - Pdv இந்த நான் பாட்டை பாருங்கள் df - Pdv - SdT இதே மாதிரியே பின்பற்றும் வேறு எதையாவது உங்களால் கண்டுபிடிக்க இயலுமா இதேபோல மற்றொரு உதாரணத்துக்கு dgஐ எடுத்துக் கொண்டால் அது என்னவாக இருக்கும் இந்த gக்கு எதிர் மூலைகளில் இருக்கும் பண்புகளை அடையாளம் காண வேண்டும் அவை V மற்றும் -S ஆகும் இதன் மூலம் இது இந்த வடிவில் இருக்கும் என்று நமக்கு தெரியும் dg v × d s × d இந்த v க்கு எதிர் திசையில் இருப்பது -P ஆகும் வகையீட்டுக்கு உள்ளே எழுதும்போது நாம் எதிரிடை குறியை எடுத்துக்கொள்வதில்லை எனவே இந்த சமன்பாடு இவ்வாறு இருக்கும் dg vdP - sdT இவ்வாறாக இந்த சதுரத்தை உபயோகித்து இந்த நான்கு கிப்ஸ் டுகம் சமன்பாடுகளை நாம் உருவாக்கிக் கொள்ளலாம் சரி இப்பொழுது மேக்ஸ்வெல் தொடர்புகளை எவ்வாறு உருவாக்குவது அந்த முதல் நான்கும் நினைவில் கொள்வதற்கு மிகவும் கடினமானவை இந்த தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ள நாம் சற்று நேரம் இந்த எதிரிடை கூறியை விட்டுவிடுவோம் இந்த இரண்டையும் எடுத்துக் கொள்வோம் s மற்றும் v இந்த மாக்ஸ்வல் தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ள நாம் பின்பற்றும் விதிமுறை ஆனது நாம் ஒன்று கிடைமட்ட திசையில் அல்லது செங்குத்து திசையில் செல்ல வேண்டும் என்பது ஆகும் இதை சரி பார்க்க ஒரு பண்பை எடுத்துக் கொள்வோம் உதாரணமாக P என்று எடுத்துக் கொண்டு கிடைமட்ட திசையில் நகர்வோம் இப்பொழுது இவ்வாறாக நாம் எழுதலாம் ∂P∂T இது ஒரு மாறிலியாக இருக்கும் மேலும் இது மற்றொரு கரத்தில் இருக்கும் ஒரு பண்புக்கு சமமாக இருக்கும் அதாவது Pக்கு இணையாக இருக்கும் மற்றொரு கரத்தில் இருக்கும் பண்பு s என்பதாகும் இதற்கு மருது இசையிலும் நாம் சென்று கொள்வோம் அது ∂s∂v என்பதற்கு சமமாக இருக்கும் அதாவது இங்கே இருக்கும் மாறிலிகள் அல்லது தாழ் எண்கள் என்னவாக இருக்கும் முதலாவது நாம் எடுத்துள்ள Pக்கு அதற்கான இணைகரத்தில் உள்ள பண்பை பார்க்கவேண்டும் எனவே இதன் தாழ் எண் v ஆகும் இதேபோல s என்ற பண்புக்கு இணைகரத்தில் உள்ள Tஐ எடுக்க வேண்டும் இந்த தொடர்பை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்களா இதைப் பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இதேபோல இரண்டாவது தொடர்பை உருவாக்கிக்கொள்ள மறுபடியும் நாம் கிடைமட்ட திசையில் சென்று கொள்வோம் எனவே அது ∂T∂P என்று இருக்கிறது இதற்கான மாறிலிகள் என்னவாக இருக்கும் Tன் இணைகரத்தில் உள்ளது s ஆகும் இது எதற்கு சமமாக இருக்கும் உங்களால் யூகிக்க முடிகிறதா வலப் பக்கத்தில் இருந்து இடப்பக்கம் இந்த கிடைமட்ட கோடு வழியாக நாம் செல்கிறோம் நாம் T ல் ஆரம்பித்து Pக்கு சென்றுள்ளோம் எனவே இதற்கு இணையான வரிசைக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் அது ∂v∂s ஆகும் மேலும் இதற்கான தாழெண் vக்கு எதிர் திசையில் இருக்கும் P ஆகும் இது முதலாவது சமன்பாடு ஆகும் இவ்வாறாக நாம் இரு சமன்பாடுகளை உருவாக்கிக் கொள்ள இயலும் அடுத்த இரு சமன்பாடுகளை எவ்வாறு பெற்றுக் கொள்வது அடுத்த இரண்டு பெற்றுக்கொள்ள நாம் செங்குத்து திசையில் பயணிக்க வேண்டும் உதாரணமாக Pல் இருந்து s அல்லது Tல் இருந்து v இதனை ∂P∂s என்று எழுதிக் கொள்வோம் இப்பொழுது உங்களுக்கு இந்த மூலையில் எதனை எழுதிக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் நாம் Pல் இருந்து ஆரம்பிக்கிறோம் அதற்கு எதிர் திசையில் இருக்கும் இணைகரம் v ஆகும் எனவே இதனை ∂T∂v என்று எழுதிக் கொள்ளலாம் மேலும் T க்கு எதிர் திசையில் இருக்கும் இணைகரம் s ஆகும் ஆனால் இங்கே ஒரு மாறுபாடு இருக்கிறது நீங்கள் செங்குத்து திசையில் செல்வதால் ஒரு எதிரிடை குறியை உபயோகித்துக் கொள்ள வேண்டும் இப்போது உங்களிடம் என்ன இருக்கிறது இந்த தொடர்பை பெற்றுக் கொண்டீர்களா இந்த தொடர்பை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இதேபோல இப்பொழுது மேலிருந்து கீழ் சென்றோம் என்றால் அதாவது sல் ஆரம்பித்து T வரை சென்றோம் என்றால் அதேபோல vல் ஆரம்பித்து Tவரை செல்ல வேண்டும் எனவே இவ்வாறு நம்மிடம் இருக்கிறது இது நாம் உருவாக்கிய நான்காவது தொடர்பு ஆகும் எனவே இந்த சதுரத்தை அறிவார்ந்த முறையில் உபயோகித்து எண்கள் என்றால் உங்களால் நாங்கு கிப்ஸ் சமன்பாடுகளையும் நான்கு மேக்ஸ்வெல் சமன்பாடுகளையும் உருவாக்கி தொடர்ச்சியாக அவற்றை உபயோகித்து கொள்ள முடியும் இந்த சமன்பாடுகளை மனதில் கொள்ள முயலுங்கள் இதனை நினைவில் வைப்பதற்கு போதுமான அளவு நினைவு கூறுதல் யுக்திகள் கொடுத்துவிட்டேன் இதை பின்பற்றி இரு விஷயங்களை மட்டும் மனதில் வைத்து செயல்பட்டால் உங்களால் எளிமையாக இவற்றை கண்டுபிடிக்க இயலும் முதலாவது இந்த நினைவு கூர்தல் ஆகும் இரண்டாவது கடிகார திசையில் நகர வேண்டும் என்பதாகும் Gஐ அடியில் வைத்துவிட்டு கடிகார திசையில் நகர்ந்தால் இதனை உங்களால் எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும் இவை கிப்ஸ் சமன்பாடுகள் மற்றும் மேக்ஸ்வெல் தொடர்புகள் ஆகும் இங்கே நாம் சிதற மாற்றத்தின் வகையீடுகளை வெப்பநிலை கொள்ளளவு தன் கொள்ளளவு மற்றும் அழுத்தத்தோடு தொடர்பு படுத்திக் கொள்கிறோம் ஆயினும் நாம் du dh மற்றும் ds ஆகியவற்றுக்கான தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற குறிக்கோளோடு இதனை தொடங்கினோம் நிச்சயமாக கிப்ஸ் தொடர்புகள் இங்கு இருக்கின்றன ஆனால் இந்த duக்கான சமன்பாட்டை பார்த்தீர்களென்றால் அது dsஐயும் சேர்த்து உள்ளது அதேபோல dh dsஐயும் சேர்த்து உள்ளது இந்த மேக்ஸ்வெல் தொடர்பை உபயோகித்து கிப்ஸ் சமன்பாட்டை மாற்றினோம் என்றால் ds ஐ மாற்றி T P மற்றும் v ஆகியவற்றின் வாயிலாக எழுதிக் கொள்ளலாம் அகஆற்றல் மாற்றத்துக்கான பொதுவான தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ள முயற்சி செய்வோம் அதற்கு கீழிருக்குமாறு எடுத்துக் கொள்வோம் u f T v அதாவது வெப்பநிலை மற்றும் அதன் கொள்ளளவு இரு தன்னிச்சையான அளவு சாரா பண்புகள் என்று எடுத்துக்கொள்வோம் எனவே இவ்வாறாக நம்மால் எழுத முடியும் ∂u∂T என்பது என்ன வெப்ப இயக்கவியலின் முதல் விதியை ஒரு மூடிய நிலையான அமைப்புக்கு எடுத்துக்கொண்டால் du δq - δw என்று நமக்கு தெரியும் இங்கே அனைத்தையும் ஓரலகு நிறைக்கு என்ற வகையில் எழுதிக் கொண்டு உள்ளோம் ஒரு எளிமையான அழுத்த தக்க நிலையான அமைப்பை எடுத்துக்கொண்டால் δw Pdv இதிலிருந்து δqஐ பிரித்து எடுத்துக் கொள்வோம் δq என்னவாக இருக்கும் δq du Pdv ஒரு அளவு மாறா நிகழ்வை பற்றி நாம் பேசினோம் என்றால் அங்கு நகர்வு எல்லை வேலை இருக்காது அப்பொழுது Pdv 0 இதன் மூலம் δq du ஒரு அளவு மாறா நிகழ்வில் δq ஐ இவ்வாறு குறித்துக் கொள்ளலாம் CvdT du அதாவது இதனை du க்கான தொடக்க சமன்பாட்டில் போட்டுக் கொள்வோம் இதன்மூலம் இவ்வாறாக நமக்கு கிடைக்கிறது இப்போது சிதறத்தை இரண்டு அளவு சாரா பண்புகளின் சார்பாக எடுத்துக்கொள்வோம் அவை T மற்றும் v S f T v எனவே இவ்வாறாக நம்மால் எழுதிக் கொள்ள முடியும் நமக்கு Tds சமன்பாடு இவ்வாறு இருக்கும் என்று தெரியும் du TdS - Pdv இங்கே dsக்கான இந்த சமன்பாட்டை உபயோகித்துக் கொண்டால் என்றால் அது இங்கே நான் சில கணக்கீடுகளை செய்துள்ளேன் என்னுடைய கருத்து என்னவென்றால் நீங்கள் என்னோடு இணையாக இந்த கணக்கீடுகளை செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களால் நான் சொல்வதை எளிதில் புரிந்துகொள்ள இயலும் என்று நம்புகிறேன் எதையாவது ஒன்றை மறுபடியும் சொல்லுமாறு நீங்கள் என்னிடம் கேட்க இயலாது என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் என்றால் நீங்கள் இந்த காணொளியை நிறுத்தி எங்கே உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு சென்று அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த முதலாவது சமன்பாட்டில் du க்கு ஒரு அளவீடு இருக்கிறது அதே போல அடுத்த சமன்பாட்டில் du க்கு மற்றொரு அளவீடு இருக்கிறது வலது பக்கத்தில் உள்ள குணகங்கள் dT மற்றும் dv ஐ கொண்டு இருக்கின்றன மேலும் இரண்டாவது இடத்திலும் அவை dT மற்றும் dv ஐ கொண்டு இருக்கின்றன இதன் மூலம் இந்த dTன் குணகங்களை ஒத்திசைத்துப்பார்த்தால் இவ்வாறாக நம்மால் எழுதிக் கொள்ள முடியும்

இதனை அடுத்த விரிவுரையில் சிதறத்துக்கான பொதுவான தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ளும் போது நாம் உபயோகிக்கலாம் இப்போது நாம் இரண்டாவது பகுதியை எடுத்துக் கொள்ளலாம் இதில் இவ்வாறு இருக்கிறது இப்போது இந்த குறிப்பிட்ட மேக்ஸ்வெல் தொடர்பை உபயோகித்து இவ்வாறாக மாற்றி எழுதிக் கொள்ளலாம் அதாவது இதனை ஆரம்ப சமன்பாட்டோடு சேர்த்துக்கொண்டால் இவ்வாறு நமக்கு கிடைக்கும்

இப்போது நமக்கு என்ன இருக்கிறது இடது கை பக்கத்தை பாருங்கள் இங்கு அக ஆற்றல் மாற்றத்தைப் பற்றி பேசுகிறோம் மேலும் வலது பக்கத்தில் அளவு மாறா நிகழ்வின் வெப்ப ஏற்பு வீதம்Cv இருக்கிறது மேலும் வெப்பநிலை அழுத்தம் மற்றும் தன் கொள்ளளவு போன்ற அளவிட தக்க பண்புகள் தான் உள்ளன எனவே ஒரு பொருளின் PVT தொடர்புகள் நமக்கு தெரிந்தால் உதாரணமாக செவ்விய வளிமச் சமன்பாடு போன்ற வாயு நிலை சமன்பாடு நமக்கு தெரிந்தால் அதன் மூலமாக அக ஆற்றல் மாற்றத்தை Cvதெரியும்போது எளிமையாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம் இதனை நாம் தொகையிட்டுக்கொண்டால் நாம் முதலாவது நிலை புள்ளியில் இருந்து இரண்டாவது நிலை புள்ளிக்கு செல்லும் ஒரு நிகழ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்போது உங்களால் அக ஆற்றலில் உள்ள மாற்றத்தை எளிமையாக கணக்கிட்டுக் கொள்ள முடியும் இங்கு T1 என்பது தொடக்க வெப்பநிலை T2 என்பது இறுதி வெப்பநிலை அடுத்த வகுப்பில் இதை எவ்வாறு உபயோகிப்பது என்பது பற்றி ஒரு சில கணக்குகளை நாம் செய்வோம் ஆனால் அதற்கு முன்னர் நீங்கள் இந்த கணக்கீடுகளை மறுபடியும் செய்து பார்க்க முயல வேண்டும் குறைந்தபட்சம் இந்த அக ஆற்றல் மாற்றத்துக்கான தொடர்பை உருவாக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் இதே செயல் முறையை பின்பற்றி அகவெப்ப மாற்றத்துக்கான தொடர்பை உருவாக்கிக் கொள்வோம் இங்கு நாம் hஐ T மற்றும் P ஆகியவற்றின் சார்பாக எடுத்துக் கொள்வோம் அதாவது h f T P நாம் அதே செயல்முறையை தான் பின்பற்றுகிறோம் எனவே நான் இதனை சற்று வேகமாக செய்ய முயல்கிறேன் மறுபடியும் நாம் வெப்ப இயக்கவியலின் முதலாவது விதியை பயன்படுத்தலாம் ஒரு எளிய அழுத்த தக்க அமைப்பில் இவ்வாறாக நாம் எழுதலாம் δq du δw du Pdv அழுத்தம் மாறாது இருக்கும்போது இவ்வாறாக நாம் எழுதிக் கொள்ளலாம் d u Pv dh ஒரு அழுத்தம் மாறா நிகழ்வில் δqஐ இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம் CpdT dh அதாவது dhக்கான துவக்க சமன்பாட்டில் இதனை நாம் மாற்றி அமைத்து எழுதி கொள்கிறோம் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முந்தைய சமன் பாட்டில் நாம் செய்தது போல செய்ய வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு தெளிவாக இல்லை என்றால் நீங்கள் முந்தைய ஸ்லைடுக்கு சென்று அதனை சரி பார்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் s என்ற சிதறத்தை T மற்றும்P ஆகியவற்றின் சார்பாக எடுத்துக் கொள்ளப் போகிறோம் s f T P அடுத்ததாக மேக்ஸ்வெல் தொடர்புகளை உபயோகித்துக்கொள்ளலாம் எனவே இப்போது நாம் இரண்டாவது கிப்ஸ் சமன்பாட்டை உபயோகித்து இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம் dh Tds vdP dh க்கு மேற்கூறிய இரு சமன்பாடுகளையும் ஒத்திசைத்து பார்த்தால் பாரு நமக்கு கிடைக்கும் அல்லது மறுபடியும் இதனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த விரிவுரையின் முதல் ஸ்லைடில் இதனை நாம் உபயோகித்து கொள்ள வேண்டியிருக்கும் இப்பொழுது நம்முடைய கருத்து இந்த இரண்டாவது பகுதியில் உள்ளது அது இந்த dP ன் குணகமாகும் இறுதியாக ஒரு நிகழ்வின் போது நடக்கும் தன் அக வெப்பம் இவ்வாறு குறிக்கப்படுகிறது

மறுபடியுமாக ஒரு பொருளின் PVT தொடர்புகளை அறிந்து கொள்வதன் மூலமும் அதன் அழுத்த மாறா நிகழ்வின் வெப்ப ஏற்புத்திறன் Cp வெப்ப நிலையோடு எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை அறிவதன் மூலமும் நம்மால் அகவெப்பத்தில் உள்ள மாற்றத்தை எளிமையாக கணக்கிட முடியும் இது இரண்டாவது தொடர்பாகும் மறுபடியும் என்னுடைய கருத்து என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட தொடர்பை நீங்களாகவே உருவாக்கிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் சிதற மாற்றத்துக்கான சமன்பாட்டை இந்த தொடர்பையும் இதற்கு முந்தைய ஸ்லைடில் பார்த்த தொடர்பையும் கொண்டு உருவாக்குவது அறிவார்ந்ததாக இருந்திருக்கும் ஆனால் அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஏனென்றால் இந்த இரு தொடர்புகளையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள போதுமான அளவு நேரம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் எனவே இந்த du மற்றும் dh க்கான தொடர்புகளையும் மேக்ஸ்வெல் தொடர்புகளையும் நீங்களாக உருவாக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் மேலும் இந்த மேக்ஸ்வெல் சதுரத்தை நினைவில் வைப்பதற்கு சொன்ன எளிமையான வழியை மனதில் கொள்ளுங்கள் இதனை நாம் அடுத்தடுத்த விரிவுரைகளில் உபயோகிப்போம் இத்துடன் இன்றைக்கு நிறுத்திக் கொள்ளலாம் இன்று நாம் பார்த்ததற்கு நாம் வேகமாக ஒரு சுருக்க உரை செய்துகொள்ளலாம் தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ள ஏற்படும் தேவை பற்றி நாம் பார்த்தோம் குறிப்பாக அக ஆற்றல் அக வெப்பம் மற்றும் சிகரம் ஆகியவற்றை அளவிடத்தக்க பண்புகளான அழுத்தம் வெப்பநிலை மற்றும் தன் கொள்ளளவு ஆகியவற்றின் வாயிலாக எவ்வாறு தொடர்புபடுத்திக் கொள்வது என்பது பற்றி பார்த்தோம் மேலும் நான்கு வெப்ப இயக்கவியல் நிலை திறன்களான அக ஆற்றல் அக வெப்பம் கிப்ஸ் விடுபடும் ஆற்றல் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் விடுபடும் ஆற்றல் ஆகியவற்றை பற்றியும் பார்த்தோம் அதன் பின்னர் மேக்ஸ்வெல் தொடர்புகள் மற்றும் du and dh ஆகியவற்றுக்கான பொதுவான தொடர்புகளை உருவாக்கினோம் மறுபடியும் சொல்கிறேன் இதனை நீங்களாகவே உருவாக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் இது ஒரு எளிமையான கணிதம் ஆகும் இதனை நீங்களாகவே உருவாக்கிக் கொள்ள முயற்சி செய்யாவிட்டால் இதனை நினைவில் வைத்துக் கொள்வது எளிதல்ல எனவே அடுத்த விரிவுரைகள் செல்வதற்கு முன்பதாக இதனை நீங்களாகவே உருவாக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினத்திற்கு இவ்வளவுதான் இத்துடன் நான் நிறைவு செய்துகொள்ள விரும்புகிறேன் அடுத்த விரிவுரையில் சிதறத்துக்கான பொதுவான தொடர்புகளை பற்றி பேசி ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக சில பொருட்களுக்கு இதனை எவ்வாறு உபயோகிக்கலாம் என்பது பற்றியும் வெப்ப ஏற்பு திறனை பற்றியும் நாம் பேசலாம்